காலை வணக்கம் பாடத்தின் இந்த கடைசி தொகுதியில் நாம் ஆராயும் சிறப்பு தலைப்புகளில் இரண்டாவதாக பார்ப்போம் இன்று கவனம் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டமைப்பின் மீது உள்ளது பாடத்தின் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டபடி வரையறுக்கப்பட்ட கொத்து என்பது கொத்து கட்டுமானங்களுக்குள் ஒரு கட்டமைப்பு அச்சுக்கலை ஆகும் இது கடந்த சில ஆண்டுகளில் நம் நாட்டில் குறிப்பிடத்தக்க பகுதியைப் பெற்றுள்ளது இருப்பினும் இது ஒரு புதிய அச்சுக்கலை அல்ல இது சுற்றி வருகிறது மற்றும் பூகம்ப சக்திகளுக்கு உட்படுத்தப்படும்போது நன்றாக வேலை செய்வது கண்டறியப்பட்டது பல நாடுகளில் உண்மையில் இந்த அச்சுக்கலையின் மாறுபாடுகள் உள்ளன தென் அமெரிக்காவில் சிலி போன்ற குறிப்பிடத்தக்க நில அதிர்வு அதிகம் கொண்ட நாடுகள் கட்டுமானங்களின் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது குறிப்பாக குடியிருப்பு கட்டிடங்கள் சிறிய அலுவலக கட்டிடங்கள் பள்ளி கட்டிடங்கள் இவை அனைத்தும் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்கள் வரையறுக்கப்பட்ட கொத்து சாதகமான அம்சம் என்னவென்றால் கட்டுமானத்தின் எளிமை மற்றும் குறைந்தபட்ச பரிந்துரைகளுடன் ஒரு கட்டமைப்பு ரீதியாக சாதகமான அச்சுக்கலை தரையில் நிறுவப்படலாம் எனவே அங்குதான் நல்ல பூகம்ப எதிர்ப்பைக் கொண்ட ஒரு சாத்தியமான கட்டமைப்பு தீர்வாக வரையறுக்கப்பட்ட கொத்து நிலைநிறுத்தப்படுகிறது இன்று தேசிய கட்டிடக் குறியீடு 2016 பதிப்பில் வரையறுக்கப்பட்ட கொத்து குறித்த ஒரு பிரிவு உள்ளது ஆனால் இது மீண்டும் ஒரு அச்சுக்கலை அங்கு கடுமையான வடிவமைப்பு அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் பரிந்துரைக்கத்தக்க பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன அதாவது இந்த அச்சுக்கலையை நீங்கள் தேர்வு செய்யும் போது கட்டுமானம் தொடர்பான கட்டுமான விவரங்கள் உரையாற்றப்படுகின்றன எனவே அச்சுக்கலைக்கு மேல் சென்று வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்திற்கான மருந்துகளின் அடிப்படையில் தேசிய கட்டிடக் குறியீடு என்ன என்பதை பெரிதும் குறிப்பிடுவேன் ஆனால் கூடுதல் எதிர்ப்பு பூகம்பத்திற்கு உலகளாவிய எதிர்ப்பு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களின் சாதகமான பூகம்ப பதில் எங்கிருந்து வருகிறது என்பதைப் பார்ப்பதும் சுவாரஸ்யமானது மேலும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் அடைத்து வைக்கும் கூறுகளால் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது சுவர்களின் மேம்பட்ட நெகிழ்வு திறன் மற்றும் மேம்பட்ட வெட்டு திறன் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு எளிய கணக்கீடுகள் உண்மையில் செய்யப்படலாம் எனவே வரையறுக்கப்பட்ட கொத்து மீது தேசிய கட்டிடக் குறியீடு பகுதியைக் குறிக்கும் வரையறுக்கப்பட்ட கொத்து தன்னை வலுவூட்டப்பட்ட கொத்து அல்லது குறைந்தபட்ச வலுவூட்டப்பட்ட கொத்து ஆகியவற்றிற்கு மாற்றாக விவரிக்கப்படுகிறது டக்டிலிட்டி மறுமொழி குறைப்பு காரணி 4 வரை அதிகமாக இருக்கும் இடத்தில் வலுவூட்டப்பட்ட கொத்து ஒன்றை நாங்கள் சிறப்பாக வடிவமைத்துள்ளோம் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானம் அந்த வகை வலுவூட்டப்பட்ட கொத்துக்கு மாற்றாக இருக்கும் சூழ்நிலையை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பட்டைகள் மற்றும் செங்குத்து பார்கள் மற்றும் ஆர் சி பிரேம் கட்டுமானத்துடன் குறைந்தபட்ச வலுவூட்டப்பட்ட கொத்து எனவே இது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் கட்டுமானத்திற்கு மாற்றாகும் கொத்து சுமை தாங்கும் சுவர்களைக் கொண்டுள்ளது எனவே ஈர்ப்பு எதிர்ப்பு சுமை தாங்கும் சுவர்களில் இருந்து வருகிறது இவை களிமண் செங்கற்கள் வெற்று களிமண் செங்கற்கள் அல்லது கான்கிரீட் தொகுதிகள் ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு அடைத்து வைக்கும் கூறுகள் அவை செங்குத்து டை நெடுவரிசைகள் அல்லது கிடைமட்ட ஆர் சி உறவுகள் டை விட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அவை கொத்து சுவரை அடைக்கின்றன அவை நான்கு பக்கங்களிலிருந்தும் சுமை தாங்கும் உறுப்பு ஆகும் இப்போது இந்த பிணைப்பு உறுப்பினர்கள் பொதுவாக நெடுவரிசைகள் மற்றும் விட்டங்களின் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் பிரிவுகளை விட சிறிய குறுக்குவெட்டைக் கொண்டவர்கள் மேலும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான வேறுபாடு இது எனவே இவை ஒரு பிரேம் கட்டிடத்தில் நீங்கள் வைத்திருப்பதைப் போல நெகிழ்வு கூறுகளாக இருக்கக்கூடாது ஒரு ஆர் சி சட்டத்தில் நெடுவரிசைகள் மற்றும் விட்டங்கள் நெகிழ்வு கூறுகளாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இவை டை கூறுகள் மற்றும் ஃப்ளெக்ஸுரல் கூறுகளாக வரையறுக்கப்படவில்லை அவற்றின் ஒரே பங்கு ஒரு அச்சுக்கலையில் இழுவிசை எதிர்ப்பை வழங்கவும் அங்கு நீங்கள் ஈர்ப்பு தாங்கி பாத்திரத்திற்கு சுத்திகரிக்கப்படாத கொத்து சுவர்களை சார்ந்து இருக்கிறீர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தின் வெவ்வேறு கட்டமைப்பு கூறுகள் உங்களிடம் சுமை தாங்கி கொத்து சுவர்கள் உள்ளன அவை செயல்பாட்டை எடுத்துச் செல்கின்றன ஈர்ப்பு சுமை எதிர்ப்பின் செயல்பாட்டை மேற்கொள்கின்றன ஆனால் இது ஒரு வெட்டு சுவர் உண்மையில் இது ஒரு வெட்டு சுவராக இருக்கும் இது பக்கவாட்டு சக்திகளுக்கு எதிராகவும் செயல்படுகிறது எனவே இது ஒரு இரட்டை பாத்திரத்தைக் கொண்டுள்ளது இது இணைப்பு கூறுகளுடன் பக்கவாட்டு செயல்களுக்கான வெட்டு சுவர் அங்குதான் டை கூறுகளுக்கும் வெட்டு சுவர்களுக்கும் இடையிலான தொடர்பு வருகிறது ஆனால் ஈர்ப்பு சுமை எதிர்ப்பிற்கு இது மீண்டும் சுமை தாங்கும் கூறுகள் இவற்றைப் பற்றி நாம் பேசிய அடைத்து வைக்கும் கூறுகள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து உறவுகள் அவை கொத்து சுவர் பேனல்களுக்கு இழுவிசை வலிமை மற்றும் நீர்த்துப்போகும் தன்மையை வழங்குகின்றன அவை செயல்படுத்தப்படாத கொத்து சுவர் பேனல்கள் உங்களிடம் தரை அடுக்குகள் மற்றும் கூரை அடுக்குகள் உள்ளன அவை கட்டப்படும்போது இவை கடினமான கிடைமட்ட உதரவிதானங்கள் என்று பொதுவாக பரிந்துரைக்கப்பட வேண்டும் மேலும் அவை ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு சக்திகள் இரண்டையும் கடத்தும் திறன் கொண்டவை நீங்கள் ஒரு அஸ்திவார இசைக்குழு வைத்திருக்க வேண்டும் இது கட்டமைப்பு அமைப்பில் முதல் டை கூறுகளில் ஒன்றாகும் மிகக் குறைந்த மட்டத்தில் இருக்கும் டை பீம் சுவர் பேனல்களிலிருந்து செங்குத்து மற்றும் கிடைமட்ட சக்திகள் இரண்டையும் மாற்றுகிறது கொத்து சுவர் பேனல்கள் அடித்தளத்திற்கு நிச்சயமாக உண்மையில் இயங்கும் அடித்தளமாக இருக்கும் அடித்தளம் சில நிமிடங்களில் நாங்கள் விவாதிப்போம் எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்திற்கும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் கட்டுமானத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவை என்னவாக இருக்கும் அடிப்படை வேறுபாடு கட்டுமான உரிமையின் வரிசையிலிருந்து தொடங்குகிறது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் கட்டமைப்பில் பிரேம்கள் முதலில் கட்டப்பட்டுள்ளன உங்களிடம் அடித்தளங்கள் உள்ளன உங்களிடம் வெவ்வேறு காலடிகள் உள்ளன அவை கட்டப்பட்டுள்ளன அல்லது ஒரு ராஃப்ட் அடித்தளம் உள்ளன பின்னர் உங்களிடம் ஃப்ரேமிங் கூறுகள் உள்ளன பின்னர் இன்பில்ட் சுவர் சேர்க்க வேண்டிய கடைசி உறுப்பு ஆகும் கட்டமைப்பு அல்லாத இன்பில்ட் சுவர்கள் அவை பகிர்வு சுவர்கள் இறுதியில் சேர்க்கப்படுகின்றன இருப்பினும் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களில் சுவர்கள் கட்டப்பட்டு பின்னர் அடைத்து வைக்கும் கூறுகள் சரி நாம் பேசும் அடைத்து வைக்கும் கூறுகள் டை கூறுகள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து டை கூறுகள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் உள்ளன என்று கருதி சுவர் கட்டப்பட்டுள்ளது இந்த படத்தில் நாம் காணக்கூடியது போல சுவர் கட்டப்பட்ட பிறகு இந்த புகைப்படம் இங்கே கொத்து கட்டுமானத்தின் விளிம்புகளில் ஒரு இடைவெளி விடப்படுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் அதை பார்க்க முடியும் நீங்கள் ஏற்கனவே நிலையில் எஃகு வலுவூட்டல் வேண்டும் பின்னர் கான்க்ரீட்டிங் அடைத்து உறுப்பு முடிக்கபடுகிறது சரியா எனவே அது ஒரு அடிப்படை வேறுபாடு வரையறுக்கப்பட்ட கொத்துக்களில் அடைத்து வைக்கும் கூறுகள் சுவர் கட்டுமானத்திற்கு அடுத்ததாக கட்டப்பட்டுள்ளன இது ஒரு முக்கியமான வேறுபாடு மாணவர் கிடைமட்ட கட்டுகள் உட்பட கிடைமட்ட கட்டுகள் உட்பட ஆம் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு சுவரின் மேற்பகுதிக்கு வரும்போது நீங்கள் நிலையில் வைக்கப்படும் வலுவூட்டல் வேண்டும் பின்னர் அது கான்கிரீட் ஆம் மாணவர் சார் உங்களால் செய்ய முடியுமா நீங்கள் சொல்வது சுவர் கட்டுமானம் இரண்டு அல்லது மூன்று லிஃப்ட் சொல்வதில் நடக்கிறது தொடர்ச்சியான லிப்ட்களில் மற்றும் பொதுவாக உங்களிடம் திரும்பும் சுவர் இருக்கலாம் கட்டுமானம் நடந்து கொண்டிருப்பதால் திரும்பும் சுவர் விமான எதிர்ப்பிலிருந்து வெளியே வழங்குகிறது நாங்கள் மிக நீண்ட சுவர்களைப் பற்றி பேசவில்லை இவை குடியிருப்பு கட்டிட அளவுகள் எனவே நிச்சயமாக பணித்திறன் போதுமானதாக இல்லாவிட்டால் அவை சாத்தியமான பிரச்சினையாக இருக்கலாம் மேலும் நீங்கள் சுவர்களில் குண்டாக இருந்து வெளியேறலாம் அது ஒரு வரிசை என்று நான் நினைக்கிறேன் அதாவது கட்டுமானம் நடக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஏற்றுக்கொள்ளல் ஏனென்றால் உங்களிடம் திரும்பும் சுவர்கள் இல்லை காற்று வீசினால் சுவர் கட்டப்படுவதை உறுதி செய்ய சில தள தலையீடுகள் தேவைப்படும் மாணவர் நேரம் 0819 பார்க்கவும் சரியாக காற்று வீசுகிறது ஆனால் வேறு எந்த சிறப்புத் தேவையும் உண்மையில் இல்லை ஆம் எனவே நடத்தை அடிப்படையில் மீண்டும் அடிப்படை வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் ஒரு கொத்து கட்டுமானத்தில் சுமை தாங்கும் புவியீர்ப்பு சுவர்களைப் பார்க்கிறீர்கள் மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டுமானத்தில் கிடைக்கும் ஃப்ரேமிங் நடவடிக்கைக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தைப் பார்க்கிறீர்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்ட கட்டுமானம் ஃப்ரேமிங் நடவடிக்கை உள்ளது உறவுகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்தாலும் ஃப்ரேமிங் ஆக்ஷன் கிடைக்கும் என்று இங்கு நாம் கூறவில்லை நாங்கள் செயலை உருவாக்குவதைப் பார்க்கவில்லை இந்த கூறுகளால் வழங்கப்படும் செயலை பிணைப்பதை நாங்கள் உண்மையில் பார்க்கிறோம் இறுதியாக அடித்தளங்கள் எனவே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் உறுப்பில் அடித்தளங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமிங் உறுப்பினரும் செங்குத்து ஃப்ரேமிங் உறுப்பினரும் நெடுவரிசைக்கு அதன் சொந்த அடித்தளம் இருக்கும் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட காலடி அல்லது ஒருங்கிணைந்த காலடி அல்லது ஒரு ராஃப்ட் அடித்தளமாக இருக்கலாம் அதேசமயம் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களில் அடைத்து வைக்கும் கூறுகளில் டை கூறுகளுக்கு சுயாதீனமான அடித்தளங்கள் இல்லை அவற்றின் சொந்த அடித்தளங்கள் இல்லை அவர்கள் இயங்கும் அடித்தளத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள் இது கொத்து சுமை தாங்கும் சுவரின் இயங்கும் அடித்தளமாகும் ஆனால் நீங்கள் உண்மையில் ஒரு அஸ்திவார கற்றை வைத்திருப்பீர்கள் இது இணைப்பு கூறுகளின் எஃகு வலுவூட்டலை அடித்தள உறுப்புடன் இணைக்க உதவுகிறது எனவே அடிக்குறிப்பு அல்லது ஒருவேளை ஒரு தெப்பம் எதிராக அடித்தளத்தை இயக்குவது ஆனால் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம் கட்டுமானத்தில் உள்ள நெகிழ்வு உறுப்பு அதன் சொந்த அடித்தளத்தைக் கொண்டுள்ளது இங்கே உங்களிடம் இல்லை இணைப்பு கூறுகளுக்கு அவற்றின் சொந்த அடித்தளம் இல்லை எனது ஸ்லைடுகளில் ஐஐடி காந்திநகரிலிருந்து வந்த புகைப்படங்களின் எண்ணிக்கையை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு கல்வி வளாகமாகும் இது அங்குள்ள சில குடியிருப்பு கட்டிடங்கள் குறிப்பாக ஆசிரியத் தொகுதிகள் அனைத்தும் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்கள் என்று முடிவு செய்துள்ளது எனவே நில அதிர்வு மண்டலம் III மற்றும் பல அடுக்கு தரை மற்றும் இரண்டு கட்டுமானங்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் அவை வரையறுக்கப்பட்ட கொத்துக்களில் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த பல புகைப்படங்கள் உண்மையில் தயாரிக்கப்பட்ட வரைபடங்கள் மற்றும் வளாகத்தைப் பற்றி தயாரிக்கப்பட்ட புகைப்படங்கள் வளாக வடிவமைப்பு மற்றும் மரணதண்டனை ஆகியவற்றிலிருந்து வந்தவை குறிப்பாக வரையறுக்கப்பட்ட கொத்து சரி என்பதை எடுத்துக்காட்டுகின்றன பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டுமான வழிகாட்டுதல்கள் பற்றி என்ன சில உள்ளன நான் குறியீடு நீங்கள் ஒரு கடுமையான வடிவமைப்பு செய்ய தேவையில்லை என்று கூறினார் இணைப்பு உறுப்புகள் பரிமாணத்தில் வந்து ஒரு கடுமையான வடிவமைப்பு நடைமுறை மூலம் செல்ல என்பதை உறுதிப்படுத்த மருந்துகள் வழங்கப்படுகின்றன நல்ல பூகம்ப எதிர்ப்பு கிடைக்கிறது எனவே தேசிய கட்டிடக் குறியீட்டில் உங்களிடம் உள்ள குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை நான் விரைவாகச் செல்வேன் பக்கவாட்டு நடவடிக்கைகளின் கீழ் அவை எவ்வாறு நடத்தையை பாதிக்க வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்ள நாம் முன்வருவோம் எனவே மாடிகளின் எண்ணிக்கையில் விதியமைப்பு நீங்கள் வகை பி மற்றும் வகை சி கட்டிடங்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் 5 மாடிகளுக்கு மேலே செல்லலாம் ஆனால் வகை டி மற்றும் வகை இ கட்டிடங்களைப் பார்த்தால் நீங்கள் 4 மாடிகளுக்கு மேலே செல்லலாம் எனவே நீங்கள் வகை E க்கு வகை b ஐக் கொண்ட IS 4326 அட்டவணைகளை நினைவில் வைத்திருந்தால் இந்த குறியீடு பின்னர் கூறுகிறது வரையறுக்கப்பட்ட கொத்து என்பது பூகம்ப எதிர்ப்பு கொத்து கட்டுமானங்களை உருவாக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு அச்சுக்கலை வலுவூட்டப்பட்ட கொத்து ஒன்று பட்டைகள் கொண்ட சுத்திகரிக்கப்படாத கொத்து மற்றொன்று ஆனால் வரையறுக்கப்பட்ட கொத்து என்பது அடிப்படை பூகம்ப எதிர்ப்புத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மற்ற அச்சுக்கலையாக இருக்கலாம் கட்டுப்படுத்தும் கூறுகள் அஸ்திவார மட்டத்திலும் ஒவ்வொரு தரை மட்டத்திலும் இணைப்பு விட்டங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இதனால் குறைந்தபட்ச தேவை இணைப்பு விட்டங்களுக்கு இடையிலான செங்குத்து இடைவெளி 3 மீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு மாடி மட்டமும் சிறிய கட்டிடங்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது ஒவ்வொரு மாடி மட்டத்திலும் நீங்கள் அடித்தளத்துடன் தொடங்கி இணைப்பு கற்றை இருக்க வேண்டும் இணைப்பு நெடுவரிசைகள் பொதுவாக சுமார் 4 மீ இடைவெளியில் வைக்கப்படுகின்றன இணைப்பு நெடுவரிசை பரிமாணம் 200 x 200 சரியா எனவே உங்களிடம் ஒரு சுமை தாங்கி கொத்து சுவர் இருக்கலாம் இது 230 200 230 அல்லது இன்னும் பெரியது உங்கள் இணைப்பு நெடுவரிசை பொதுவாக பரிமாணத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது இது 200 மிமீ அல்லது தடிமனாக இருந்தால் ஒவ்வொரு 4 மீட்டருக்கும் ஒரு இணைப்பு நெடுவரிசை இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு மெல்லிய சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் 100 மிமீ அல்லது 114 மிமீ தடிமனான சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு 3 மீட்டர் மையத்திற்கும் வழங்கப்பட வேண்டிய இணைப்பு நெடுவரிசைகளைப் பார்க்கிறீர்கள் சுவர்களின் மூலைகளிலும் சுவர்களின் குறுக்குவெட்டுகள் எங்கிருந்தாலும் இணைப்பு நெடுவரிசைகளும் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் மேலும் ஒரு சுவர் இருக்கும்போது இணைப்பு நெடுவரிசைகளும் வழங்கப்படுகின்றன இலவச முடிவு எனவே ஒரு கதவு திறப்பு உண்மையில் இலவச முடிவைக் கொண்ட ஒரு சுவர் அதாவது கதவின் ஜம்பைத் திறக்கும் கதவு உண்மையில் அந்த இடத்தில் கட்டப்பட்ட இணைப்பு நெடுவரிசையைக் கொண்டிருக்க வேண்டும் சுவர்கள் பற்றி பொதுவாக நீங்கள் ஒரு மாடி அல்லது இரண்டு மாடி கட்டுமானத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் 100 மிமீ அல்லது 114 மிமீ சுவர்கள் இது அடிப்படையில் அரை தடிமன் அரை செங்கல் தடிமனான சுவர் அனுமதிக்கப்படுகிறது நீங்கள் இரண்டு மாடி கட்டமைப்புகள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாடிகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஒரு செங்கல் தடிமனான சுவர் தேவைப்படுகிறது சுவர் அடர்த்தி என்ற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது அடுத்த வாரத்தில் மதிப்பீட்டைப் பற்றி பேசும்போது மீண்டும் பேசுவோம் சுவர் அடர்த்தி ஒரு குறிப்பிட்ட கதையில் கட்டமைப்பு திட்ட அடர்த்தி என வரையறுக்கப்படுகிறது இது வரையறுக்கப்பட்ட சுவர் பேனல்களின் மொத்த குறுக்கு வெட்டு பகுதி நீங்கள் சுவர் பேனல்கள் பகுதிகளை எடுத்து ஒரு திசையைப் பார்த்து பின்னர் மற்ற திசையைப் பாருங்கள் இரண்டு ஆர்த்தோகனல் திசைகள் தனித்தனியாக எனவே இது அனைத்து தளங்களிலும் உள்ள தரைத் திட்டப் பகுதிகளின் கூட்டுத்தொகையால் வகுக்கப்பட்ட ஒரு திசையில் வரையறுக்கப்பட்ட சுவர் பேனல்களின் மொத்த குறுக்கு வெட்டு பகுதி எனவே அனைத்து தளங்களிலும் கட்டிடத்தின் மொத்த திட்டப் பகுதியால் வகுக்கப்பட்ட மற்றொரு திசைக்கு எதிராக ஒரு திசையில் சுவர் எதிர்க்கும் பகுதியின் மொத்த சதவீதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே அடிப்படையில் சுவர் அடர்த்தி கட்டமைப்பு திட்ட அடர்த்தி தரை வாரியாக வேலை செய்ய முடியும் மற்றும் ஒரு கட்டிடத்திற்கு சரி வேலை செய்ய முடியும் மாடி வாரியாக நீங்கள் ஒரு தளத்தின் திட்ட பகுதியை மட்டுமே பயன்படுத்துவீர்கள் நீங்கள் முழு கட்டிடத்திற்கும் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அனைத்து மாடி பகுதிகளையும் சேர்ப்பீர்கள் இப்போது இது திட்ட கட்டமைப்பில் கிடைக்கும் எதிர்ப்பு பகுதியின் சதவீதத்தை குறிக்கிறது இதற்கு வரம்புகள் உள்ளன மேலும் இந்தச் சரிபார்ப்பு கட்டிடத்திற்கு போதுமான எதிர்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்ப்பதற்கான அடிப்படை சோதனைகளில் ஒன்று என்பதை மதிப்பாய்வு செய்யும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு கொத்து கட்டிடம் போதுமான நிலநடுக்கத்தை எதிர்க்கும் திறன் கொண்டதா இல்லையா என்பதை மிக எளிமையான சரிபார்ப்பாக சுவர்களின் கட்டமைப்பு திட்ட அடர்த்தி நாம் சரிபார்க்கும் ஒன்று எனவே நீங்கள் நில அதிர்வு மண்டலம் III இல் இருந்தால் ஒவ்வொரு திசையிலும் குறைந்தபட்சம் 2 சதவிகிதம் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்திற்கு இங்கே குறியீடு தேவைப்படுகிறது ஆர்த்தோகனல் திசைகள் ஒவ்வொன்றும் மண்டலம் IV இல் 3 சதவீதமாகவும் மண்டலம் V இல் 4 5 சதவீதமாகவும் அதிகரிக்கிறது எனவே இது மற்றொரு சோதனை இது முக்கியமானது நிச்சயமாக ஒரு செங்கல் தடிமனான சுவர் அல்லது அரை தடிமனான சுவரின் அடிப்படையில் வழிகாட்டுதல் பூகம்ப எதிர்ப்பு பார்வையில் இருந்து வந்தது ஆனால் அந்த சுவர் குறுக்குவெட்டு ஈர்ப்பு சுமை எதிர்ப்பிலிருந்து போதுமானதா என்பதையும் நாம் சோதித்துப் பார்ப்போம் எனவே அங்கே அது உள்ளது இது அனுமதிக்கப்பட்ட சுருக்க அழுத்தங்களின் அடிப்படையிலான சோதனையாகும் எனவே அந்த குறைந்தபட்ச பரிமாணங்கள் குறியீட்டால் பரிந்துரைக்கப்பட்டபடி ஈர்ப்பு தேவைகள் மற்றும் பக்கவாட்டு சுமை தேவைகள் இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இது இயற்கையில் பரிந்துரைக்கக்கூடியது என்பதால் இயற்கையில் பரிந்துரைகள் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவை இவை கட்டப்படும்போது பின்பற்றப்பட வேண்டிய வெவ்வேறு இணைப்பு கூறுகள் மற்றும் நெறிமுறைகளுக்கான குறிப்பிட்ட மருந்துகள் உங்களிடம் உள்ளன எனவே சுவர்கள் இணைப்பு நெடுவரிசைகள் மற்றும் இணைப்பு விட்டங்கள் மற்றும் அடித்தளங்கள் மற்றும் பிற அம்சங்களுக்கான கட்டுமான விவரங்களை விரைவாகச் செல்வோம் எனவே அது சுவர் குழு உயரம் தடிமன் விகிதம் சுவர்கள் எச்டி விகிதம் 30 கீழே வைக்கப்படுகிறது என்று பரிந்துரைக்கப்படுகிறது இந்த எண் 30 மீண்டும் நோக்கி வருவதை நாம் கண்டிருக்கிறோம் சுமார் எச்டி விகிதத்தில் 30 மெல்லிய தன்மை விளைவு காரணமாக சுவர்களில் உறுதியற்ற தன்மை உள்ளது என்பது அடையாளம் காணப்படுகிறது மற்றொரு முக்கியமான இணைப்பு என்னவென்றால் எல்லா சுவர்களின் விளிம்புகளும் எவ்வாறு பல் கொண்டதாக இருக்க வேண்டும் இல்லையா எனவே மேலே உள்ள படத்தை இங்கே பார்த்தால் நீங்கள் பார்க்கிறீர்கள் சுவரின் விளிம்பு இருக்கும் வழி சுவரின் இரண்டு விளிம்புகள் எக்காளம் குறுகிய உள்ளது என்று மாற்று படிப்புகள் உருவாக்கப்பட்ட ஒரு ஈடு உள்ளது மற்றும் அது இந்த திட்ட குறைந்தது 40மிமீ 40மிமீ அல்லது குறைவாக இருக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இப்போது இந்த பல் முக்கியத்துவம் சோதனை சரிபார்க்கப்பட்டது மற்றும் அது ஒவ்வொரு மாற்று நிச்சயமாக பல் முன்னிலையில் இணைப்பு பத்திகள் மற்றும் கொத்து வலுவூட்டப்படாத கொத்து சுவர் குழு தன்னை இடையே நல்ல தொடர்பு நன்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது உண்மையில் பல் இல்லாமல் கட்டப்பட்டு வருகின்றன சுவர் பேனல்கள் இணைப்பு பத்திகள் மூலம் திறம்பட அடைத்து வைக்க கடினமாக கண்டுபிடிக்க ஏனெனில் நீங்கள் இணைப்பு நிரலை மற்றும் கொத்து சுவர் இடையே கிட்டத்தட்ட ஒரு மென்மையான இடைமுகம் மற்றும் வெட்டு பரிமாற்ற இரண்டு உறுப்புகள் இடையே ஒரு சிரமம் உள்ளது மாணவர் சார் முழு யோசனையும் என்னவென்றால் நீங்கள் இரண்டு கூறுகளுக்கும் இடையில் இன்டர்லாக் செய்ய விரும்புகிறீர்கள் ஏனென்றால் அவை மிகவும் திறம்பட ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் அந்த இடைமுகத்தில் வெட்டு இன்டர்லாக் அடைய வேண்டும் என்பது ஒரு பிளாஸ்டிக் கான்கிரீட் அங்கு ஆதரவு மற்றும் கடினப்படுத்துகிறது மாணவர் மற்றும் இவற்றின் வடிவப் பணி மாணவர் அது மூடப்பட்டது அல்லது நாள் நிரப்புதல் சரியாக நாங்கள் ஒரு கணத்தில் கட்டமைப்புகிற்கு வருவோம் ஆனால் ஷட்டரிங் சுவரின் இரண்டு பக்கங்களையும் சுவரின் இரண்டு விளிம்புகளையும் உங்கள் ஷட்டரிங் தானே சரி என்று செயல்பட அனுமதிக்கிறது தேவைப்படும் இடங்களில் நீங்கள் கொத்து சுவர் மற்றும் இணைப்பு நெடுவரிசைக்கு இடையில் கிடைமட்ட டோவல்களைப் பயன்படுத்த விரும்பலாம் மேலும் இந்த படத்தில் சரி பார்த்தபடி ஒரு சுவரின் இரண்டு பக்கங்களிலும் கட்டமைப்பு வழங்கப்படுகிறது அது ஒரு மூலையில் இருந்தால் அது இரண்டு வெளிப்புற விளிம்புகளாக இருக்கும் அது ஒரு மைய இணைப்பு உறுப்பு என்றால் சுவரின் இருபுறமும் நீங்கள் கட்டமைப்பு உறுப்பை தானே வழங்குவீர்கள் எனவே இணைப்பு பத்திகள் குறுக்கு வெட்டு பரிமாணங்களை இருக்க வேண்டும் என்ன அடிப்படையில் குறைந்தபட்ச தேவைகள் உள்ளன குறுக்கு வெட்டு பரிமாணங்கள் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்கலாம் அது மூலையில் இருக்கும்போதெல்லாம் இவை குறுக்குவெட்டில் சதுரமாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் மூலைகளில் குறைந்தது 200 மிமீ அல்லது 230 மிமீ ஒரு செங்கல் தடிமனான குறுக்கு பிரிவுகள் அதேசமயம் மற்ற இடங்களில் அவை 100 மிமீ x 100 மிமீ அல்லது 114 x 114 150 x 200 150 x 230 ஆக இருக்கலாம் எனவே செவ்வகம் அல்லது சதுர குறுக்கு பிரிவுகள் அனுமதிக்கப்படுகின்றன குறைந்தபட்ச பரிமாணங்கள் இங்கே பரிந்துரைக்கப்படுகின்றன மூலையில் உள்ள டை நெடுவரிசை மூலையில் உள்ள ஒரு இடம் இது குறிப்பிடத்தக்க தேவைக்கு உட்படுத்தப்படுகிறது எனவே இணைப்பு நெடுவரிசையில் குறைந்தபட்ச எஃகு வலுவூட்டல் தேவை பரிந்துரைக்கப்படுகிறது இணைப்பு வலுவூட்டலின் இடைவெளி டை நெடுவரிசையின் மேல் மற்றும் கீழ் முனைகளில் இருக்க வேண்டும் மற்றும் இணைப்பு நெடுவரிசையின் தண்டு பரிந்துரைக்கப்படுகிறது வலுவூட்டலின் ஒரு பொதுவான ஒன்றுடன் ஒன்று நீளமான வலுவூட்டல் பார் விட்டம் 50 மடங்கு என பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் நீளமான கம்பிகளைப் பொறுத்தவரை கட்டிடத்தின் வகை மற்றும் நீங்கள் பார்க்கும் கதைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து 4 மாடி 5 மாடி 3 மாடி 4 மாடி நீங்கள் ஒரு இணைப்பு உறுப்புக்குள் இணைக்கும் நான்கு எண்ணிக்கையிலான பட்டிகளின் குறைந்தபட்ச விட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறியீடு பரிந்துரைக்கிறது ஜம்ப்களில் இணைப்பு நெடுவரிசைகள் அடிப்படையில் ஒரு கதவு திறப்பு அல்லது சாளர திறப்பு ஆகியவற்றில் உங்களிடம் இழுவிசை எதிர்க்கும் உறுப்பு இருப்பதை உறுதி செய்வதாகும் இது மற்ற டை நெடுவரிசைகளைப் போல முக்கியமானதல்ல மேலும் இங்கு மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது இது இரண்டு நீளமான பார்கள் மற்றும் டை பட்டியில் பரிமாணங்கள் மற்றும் இந்த தனிமத்தின் தடிமன் ஆகியவை பரிந்துரைக்கப்படுகின்றன இதேபோல் உங்களிடம் இணைப்பு விட்டங்களுக்கான விதியமைப்பு உள்ளது மேலும் இந்த டை விட்டங்கள் அனைத்து சுமை தாங்கும் சுவர்களிலும் தொடர்ந்து இயங்க வேண்டும் நாம் முன்பு விவாதித்தபடி அவை ஒவ்வொரு மாடி மட்டத்திலும் சுவர்களின் மேற்புறத்தில் வைக்கப்படுகின்றன மீண்டும் குறைந்தபட்ச குறுக்கு வெட்டு பரிமாணங்கள் உள்ளன அவை மதிக்கப்பட வேண்டும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஆழம் குறுக்கு பிரிவுகள் உங்களிடம் உள்ளன மீண்டும் நீளமான பார்கள் எத்தனை பார்கள் நான்கு பார்கள் மற்றும் எந்த இடைவெளியில் ஸ்ட்ரைப்களை வழங்க வேண்டும் பட்டை விட்டம் 50 மடங்கு மீண்டும் நீளமான பார்கள் அணிதல் இது நாம் பார்த்தபடி மீண்டும் நீளமான கம்பிகளின் பரிந்துரை 4326 ஆகும் இது கட்டிடத்தின் வகையைப் பொறுத்து இங்கு திரும்பி வருகிறது பார் விட்டம் பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் கூடுதலாக லிண்டல் பார்கள் வழங்கப்பட உள்ளன இப்போது இவை பீடம் விட்டங்கள் அல்லது தரை விட்டங்கள் போன்றவை அல்ல இவை லிண்டலின் மட்டத்தில் தொடர்ச்சியாக இயங்கும் லிண்டல் பட்டைகள் மேலும் நீங்கள் ஐஎஸ் 4326 பரிந்துரைகளைப் பயன்படுத்தலாம் அங்கு உங்களிடம் நான்கு பார் லிண்டல் அல்லது இரண்டு பார் லிண்டல் உள்ளது இது கட்டுமானத்தில் தொடர்ச்சியான லிண்டல் ஆகும் மீண்டும் இணைப்பு நெடுவரிசைகளின் எஃகு வலுவூட்டல் மற்றும் டை விட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தேவையான இழுவிசை வலிமை அடையப்படுவது மற்றும் உங்கள் இணைப்பு நெடுவரிசைகள் மற்றும் உங்கள் இணைப்பு விட்டங்கள் வழங்கப்படாவிட்டால் விவரிப்பது திறமையான அல்லது பயனுள்ள இணைப்பு கூறுகளாக செயல்படப்போவதில்லை எனவே அது மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு அம்சமாகும் அடித்தளம் மற்றும் அஸ்திவாரத்தைப் பொறுத்தவரை நான் சொன்னது போல் கட்டுமான வகை நாம் பார்க்கும் கொத்து அச்சுக்கலை இது பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு இயங்கும் அடித்தளமாகும் எனவே இது ஒரு வழக்கமான கொத்து அடித்தளம் ஒரு அஸ்திவார கற்றை மேலே வழங்கப்படுகிறது அஸ்திவார கற்றை இயங்கும் அடித்தளத்திற்கு மேலே தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் பின்னர் கொத்து சுவர் கட்டுமானம் தொடர்கிறது ஆனால் அஸ்திவாரக் கற்றையிலிருந்து உங்களிடம் இணைப்பு நெடுவரிசைகளின் இடங்கள் உள்ளன இணைப்பு நெடுவரிசைகளின் எஃகு பதிக்கப்பட்டு அஸ்திவாரக் கற்றையின் எஃகு வலுவூட்டலுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே அது உங்கள் சுவரின் இயங்கும் அடித்தளமாகும் பின்னர் நீங்கள் அஸ்திவார கற்றை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் அஸ்திவார கற்றை மற்றும் டை நெடுவரிசைகளின் எஃகு வலுவூட்டல் உண்மையில் அஸ்திவார கற்றை எஃகு வலுவூட்டலுடன் இணைக்கப்படுவீர்கள் இணைப்பு நெடுவரிசைகளுக்கான ஷட்டரிங் பற்றி நாம் குறிப்பிட்டு வருகிறோம் எனவே இணைப்பு நெடுவரிசை ஷட்டரிங்கின் இரண்டு பக்கங்களும் செங்கல் சுவரின் பல் விளிம்புகளால் வழங்கப்படுகின்றன ஏனெனில் செங்கல் சுவர் ஏற்கனவே கட்டப்பட்டு வருகிறது அல்லது கொத்து சுவர் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ளது மற்ற இரண்டு பக்கங்களுக்கும் ஷட்டரிங் வழங்கப்பட வேண்டும் அதுவே ஆர் சி இணைப்பு உறுப்புக்கான ஃபார்ம்வொர்க்கை உருவாக்குகிறது எனவே இந்த கட்டுமானத்தில் நீங்கள் இரண்டு பக்கங்களிலும் பல் கூட்டு மற்றும் இரண்டு விளிம்புகளில் மூடப்படுவது எப்படி என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் நீங்கள் ஒன்றாக இணைத்து ஆர் சி இணைப்பு உறுப்புக்கான இறுக்கமான நீர்ப்பாசன ஃபார்ம்வொர்க் கிடைப்பதை உறுதி செய்யலாம் எனவே இங்குள்ள குறிப்பு பெரும்பாலும் தேசிய கட்டிடக் குறியீடு வலுப்படுத்தப்பட்டதற்கு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களுக்கு உள்ளது இந்த விளக்கக்காட்சியின் இரண்டாம் பாதியில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தின் நடத்தை அம்சங்கள் குறிப்பாக பக்கவாட்டு சக்திகளின் செயல்பாட்டின் கீழ் எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது நான் விவாதிக்க விரும்பும் ஒன்று மேலும் விமானத்தில் நெகிழ்வு திறன் மற்றும் வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் வெட்டு திறன் பற்றிய நம் மதிப்பீடுகளுக்கு அதை எவ்வாறு நீட்டிக்க முடியும் என்பதைப் பாருங்கள் எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தின் நீர்த்துப்போகும் அடிப்படையில் பக்கவாட்டு சுமை நடத்தை இது வலுவூட்டப்பட்ட கொத்து கட்டுமானம் வழங்கக்கூடியதை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிச்சயமாக எதை விட உயர்ந்தது சுத்திகரிக்கப்படாத கொத்து கட்டுமானம் வழங்கப் போகிறது வலுவூட்டப்பட்ட கொத்து கட்டுமானத்தின் நீர்த்துப்போகும் தன்மையை விட இது ஏன் குறைவாக உள்ளது நாம் பரவல் வலுவூட்டல்களைப் பார்க்காததால் பரவல் வலுவூட்டல் உங்களுக்கு சிறந்த நீர்த்துப்போகும் தன்மையைக் கொடுக்கப் போகிறது பரவல் வலுவூட்டல் கிடைக்கவில்லை நாம் 3 மீட்டர் அல்லது மைய இடைவெளியில் 4 மீட்டர் மையத்தில் வரும் கூறுகள் இணைப்பு நெடுவரிசைகளைப் பார்க்கிறோம் எனவே வலுவூட்டப்பட்ட கொத்து விட டக்டிலிட்டி குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வலிமை பற்றி என்ன தொடர்பு காரணமாகவும் இணைப்பு உறுப்பு கொடுக்கக்கூடிய இறுக்கம் காரணமாகவும் ஒரு சுத்திகரிக்கப்படாத கொத்து சுவர் கொடுக்கக்கூடியதை விட இது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வலுவூட்டப்படாத கொத்து சுவரின் முன்கூட்டிய விரிசல் இணைப்பு உறுப்பு மூலம் தடுக்கப்படுகிறது இதன் மூலம் அந்த அடைப்பு வலுவூட்டப்படாத கொத்து சுவரின் வெட்டு எதிர்ப்பை மேம்படுத்த முடியும் எனவே நீங்கள் உண்மையில் திறன்களில் கடுமையான கணக்கீடுகளைச் செய்யப் போகிறீர்கள் என்றால் என்ன முக்கியம் இது குறியீட்டுக்குத் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஒரு எளிய வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானம் இல்லாத ஒன்றை வடிவமைக்க வேண்டுமென்றால் நீங்கள் கணக்கீடுகளைச் செய்ய வேண்டும் நீங்கள் இறுதி திறன் சோதனைகளை செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்கும் எந்த மாதிரியும் கட்டுப்படுத்தக்கூடிய கூறுகளுடன் சுத்திகரிக்கப்படாத கொத்து சுவர் பேனலின் தொடர்பு விளைவுகளைக் கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வரும் இலக்கியத்தின் ஒரு அமைப்பு உள்ளது ஜாக்ரெப்பில் உள்ள டோமாசெவிக் மற்றும் குழுவின் படைப்புகள் மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து பக்கவாட்டு சுமை நடத்தை வலிமை மற்றும் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களின் சிதைவு திறன் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வதற்கான பகுப்பாய்வு அணுகுமுறைகளில் கிடைக்கின்றன உங்களால் விமானத்தில் நெகிழ்வு திறன் மற்றும் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களின் விமான வெட்டு வலிமை ஆகியவற்றைப் புரிந்துகொள்ள முடியும் இதுபோன்ற இரண்டு படைப்புகளையும் நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் விமானத்தில் நெகிழ்வு எதிர்ப்பின் அடிப்படையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்வது முன்பு விவாதிக்கப்பட்டபடி நாம் கூறுகளைப் பார்க்கவில்லை ஆர் சி கூறுகள் நெகிழ்வு எதிர்ப்பை வழங்குவதாக இல்லை அவை நெகிழ்வு எதிர்ப்பை வழங்கவில்லை அவை வழங்க வேண்டும் அவை இணைப்பு கூறுகளாக செயல்படுகின்றன இழுவிசை வலிமை கிடைக்கிறது அது அடைப்பை உருவாக்குகிறது எனவே கணக்கீடுகளைச் செய்வது இவை நெகிழ்வு கூறுகள் என்று கருதுவது பிழையானது வழங்கப்படும் ஆர் சி கூறுகளின் சிறிய குறுக்குவெட்டில் சிறிய அளவு எஃகு வலுவூட்டலில் இருந்து அந்த விளைவை நீங்கள் பெற மாட்டீர்கள் சரியா எனவே அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று எனவே ஒரு கொத்து சுவரைப் பார்ப்போம் அதில் இரண்டு இணைப்பு நெடுவரிசைகள் இரண்டு முனைகள் இணைப்பு நெடுவரிசைகள் ஒவ்வொன்றும் நான்கு வலுவூட்டல் கம்பிகளுடன் வழங்கப்படுகின்றன மற்றும் குறுக்குவெட்டு A rv அடைத்து வைக்கும் தனிமத்தின் ஆழம் d நீங்கள் அதை இங்கே பார்க்க முடியும் அடைத்து வைக்கும் தனிமத்தின் ஆழம் d என நியமிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த சுவரை வளைப்பதில் விமானத்தில் வளைப்பதில் இறுதி திறன் என்ன என்பதை நிறுவ முடியும் வெவ்வேறு மாதிரிகள் உள்ளன மேலும் இங்கு குறிப்பிடப்படும் மாதிரி கிழக்கு ஐரோப்பாவைச் சேர்ந்த டோமாசெவிக் மற்றும் சக ஊழியர்களின் படைப்பிலிருந்து வந்தது எனவே இங்கே உண்மையில் கருதப்படுவது என்னவென்றால் இறுதி நெகிழ்வு எதிர்ப்பின் மதிப்பீட்டின் பின்னணியில் உள்ள கருத்து என்னவென்றால் கொத்து சுவரின் இரண்டு விளிம்புகளில் ஒரு குழப்பமான உறுப்பு இருப்பதால் அதன் முடிவில் ஒரு சுத்திகரிக்கப்படாத கொத்து சுவர் ஒரு நெகிழ்வு திறன் மதிப்பீட்டைக் கண்டோம் உங்களிடம் இறுதி அழுத்தத் தொகுதி இருக்கும் இடத்தில் கொத்து அடையும் போது அது சுருக்கத்தில் இறுதி வலிமை இருப்பினும் இப்போது நீங்கள் சுருக்கத்தில் இந்த முடிவுத் தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் நீங்கள் அதன் அருகில் இருப்பதால் இணைப்பு நெடுவரிசையின் குறுக்குவெட்டான ஒரு கான்கிரீட் தொகுதி இது இழுவிசை எதிர்ப்பைக் கொண்டுள்ளது எனவே விளிம்பு தொகுதி விளிம்பு சுருக்கத் தொகுதி வேறுபட்ட வடிவியல் மற்றும் இரண்டு வெவ்வேறு பொருட்களையும் கொண்டுள்ளது ஒன்று எஃகு வலுவூட்டல் மற்றொன்று எஃகு வலுவூட்டல் இல்லாமல் எனவே டோமாசெவிக் இங்கே சமமான இறுதி சுருக்க அழுத்தத் தொகுதி மற்றும் அழுத்தத் தொகுதியின் அகலம் a ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறார் நீங்கள் இங்கே பார்ப்பது போல் இது இரண்டு எதிர்க்கும் கூறுகளைக் கொண்டுள்ளது இது செங்கல் சுவரில் இருந்து வரும் சுருக்கத்தில் எதிர்ப்பைக் கொண்டுள்ளது வலுவூட்டப்படாத சுவர் மற்றும் வலுவூட்டப்பட்ட டை நெடுவரிசை உறுப்பு எனவே இங்குள்ள மாதிரி வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தனிமத்தின் கட்டுப்படுத்தும் விளைவை நீங்கள் உண்மையில் எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் சமமான இறுதி அழுத்தத் தொகுதிக்கு ஒரு வெளிப்பாட்டைக் கொடுக்கலாம் என்பதைப் பற்றி பேசுகிறது நான் வருவேன் நிச்சயமாக இங்கே நாம் சமமான அழுத்தத் தொகுதியைப் பார்க்கிறோம் இது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் அல்லது நாம் பார்த்த ஒரு வலுவூட்டப்பட்ட கொத்து அழுத்தத் தொகுதியைப் போன்றது அங்கு அச்சு சக்தி விளைவாக அச்சு சக்தி 0 85fm t ஆல் சமநிலைப்படுத்தப்படுகிறது எனவே அந்த கூறு அப்படியே உள்ளது ஆனால் உங்களிடம் இந்த கூடுதல் கூறு உள்ளது அங்கு d என்பது அடைத்து வைக்கும் தனிமத்தின் குறுக்கு வெட்டு பரிமாணமாகும் மற்றும் n இங்கே இந்த முக்கியமான இடத்தில் எதிர்த்து இது இரண்டு வெவ்வேறு பொருட்கள் பங்கு கொண்டு மற்ற அம்சம் உள்ளது எனவே இது ஒரு சமநிலை காரணி n என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சமநிலை காரணி கான்கிரீட்டின் சுருக்க வலிமையின் விகிதமாக கொத்து சுருக்க வலிமைக்கு வந்துள்ளது எனவே நாம் இரண்டு வெவ்வேறு பொருட்களைப் பார்க்கிறோம் உங்களிடம் கிரௌட் உள்ளது உங்களிடம் எஃகு வலுவூட்டல் உள்ளது மற்ற பொருள் கொத்து எனவே n 1 ஆக இருக்கலாம் n 1 ஐ விட அதிகமாக இருக்கலாம் n 1 ஐ விட குறைவாக இருக்கக்கூடாது பொதுவாக எனவே சுருக்கத்தில் இருக்கும் இணைப்பு நெடுவரிசையில் எஃகு வலுவூட்டலும் கருதப்படும் முதல் வழக்கில் பின்னர் அச்சு சக்தி எதிர்ப்பு மொத்த அச்சு சக்தி சமநிலை இந்த அழுத்தத் தொகுதியின் இருப்பிடத்திலிருந்து வருகிறது எனவே மொத்த N 0 85fmt ஆல் சமநிலைப்படுத்தப்படுகிறது இது கொத்தில் இருந்து வரும் எதிர்ப்பு முதல் பகுதி கொத்தில் இருந்து வரும் எதிர்ப்பு இறுதியானது இரண்டாவது பகுதி கான்கிரீட் தொகுதியிலிருந்து வரும் எதிர்ப்பு இது 0 85 f c t d ஆகும் மேலும் உங்களுக்கு எதிர்ப்பு உள்ளது நீங்கள் இழுவிசை சக்தியையும் விளிம்பு கூறுகள் உங்களுக்கு வழங்கப் போகும் சுருக்க சக்தியையும் கணக்கிட வேண்டும் அதனால்தான் இது Arv ஆகும் இது இழுவிசை பக்கத்தில் வலுவூட்டலின் குறுக்குவெட்டின் பரப்பளவு அது வழங்கியிருக்கிறதா என்பதைப் பொறுத்து சுருக்க பக்க கூட்டல் மற்றும் கழித்தல் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் சமநிலையிலேயே சுருக்க வலுவூட்டலைக் கணக்கிடுகிறோம் எனவே இதிலிருந்து இறுதி தருணத்தின் மதிப்பீடு அச்சு சக்தியாக வந்து விசித்திரங்களுக்குள் மொத்த அச்சு சக்தி மற்றும் இந்த கூறுகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விசித்திரங்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த பங்களிப்புகள் ஒவ்வொன்றையும் கிடைக்கக்கூடிய நெம்புகோல் கையில் பெருக்குவதன் மூலம் இறுதியில் உள்ள மொத்த கண எதிர்ப்பு வந்துவிட்டது எஃகு வலுவூட்டலுக்கான நெம்புகோல் கை எல் டி இது 2 மடங்கு டி2 ஆகும் இது விளிம்பில் அடைத்து வைக்கும் கூறுகளில் எஃகு வலுவூட்டலுக்கு டி ஆகும் எனவே இந்த கணக்கீட்டில் சுருக்க வலுவூட்டலின் பங்களிப்பை நாம் பரிசீலித்து வருகிறோம் சுருக்க வலுவூட்டலில் இருந்து பங்களிப்பை நீங்கள் பழமைவாதமாக புறக்கணிக்கலாம் அப்படியானால் அச்சு சக்தி சமநிலையில் நாம் கருத்தில் கொள்ளவில்லை சுருக்க வலுவூட்டலின் பங்களிப்பு சேர்க்கப்படவில்லை f y கூறுக்குள் A rv கழித்தல் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த மதிப்பீட்டிலிருந்து சமமான அழுத்தத் தொகுதி மதிப்பிடப்பட்டால் நீங்கள் அச்சு சக்தி சமநிலைக்கு கொண்டு வரப்படும் ஒரே ஒரு சக்தி உங்களிடம் உள்ளது என்ற உண்மையை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே அழுத்தத் தொகுதி a என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் இறுதி தருணத்தின் மொத்த கணக்கீடு செய்யப்படலாம் அங்கு வேறுபாடு முந்தைய கணக்கீட்டைப் பொறுத்தவரை இப்போது வித்தியாசமாக இருப்பதன் மதிப்பாக இருக்கும் சுருக்க வலுவூட்டலின் பங்களிப்பை நாம் கருதுகிறோம் எனவே இது அடைத்து வைக்கும் உறுப்பிலிருந்து ஒரு பங்களிப்பு வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் அடைத்து வைக்கும் உறுப்பை விமான நெகிழ்வு எதிர்ப்பிலேயே பங்களிக்கும் நெகிழ்வு உறுப்பு என்று கருதவில்லை எனவே இது விமான நெகிழ்வு எதிர்ப்பைப் பொருத்தவரை ஆனால் நீங்கள் வெட்டு எதிர்ப்பைக் கருத்தில் கொண்டால் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களின் விமான வெட்டு எதிர்ப்பைக் கணக்கிடுவதற்கு மிகவும் பொருத்தமான மாதிரி டோமாசெவிக் மற்றும் க்ளெமென்க் உருவாக்கிய வெட்டு வலிமை மாதிரி இந்த குறிப்பிட்ட மாதிரியில் இணைப்பு உறுப்புக்கும் சுவர் பேனலுக்கும் இடையிலான தொடர்புகளிலிருந்து வரும் அச்சு சுருக்க அழுத்தத்திற்கான கூடுதல் பங்களிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சுவர் ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு சக்திகளுக்கு உட்படுத்தப்படும்போது ஈர்ப்பு விசை காரணமாக உருவாகும் அமுக்க அழுத்தங்கள் உள்ளன ஆனால் சிறைவாசம் மற்றும் டை நெடுவரிசைக்கும் சுவருக்கும் இடையிலான தொடர்பு காரணமாக ஒரு குறுக்குவெட்டில் உருவாகும் கூடுதல் அமுக்க சக்தி மற்றும் மன அழுத்தம் உள்ளது எனவே இந்த பகுதியை நாம் உண்மையில் பார்க்கிறோம் ஈர்ப்பு சக்திகளிலிருந்து வரும் அமுக்க அழுத்தங்கள் உங்களிடம் உள்ளன ஆனால் இணைப்பு நெடுவரிசைக்கும் சுவருக்கும் இடையிலான தொடர்பு காரணமாக உங்களுக்கு கூடுதல் அமுக்க அழுத்தங்கள் உள்ளன அவை உருவாக்கப்படுகின்றன மேலும் இந்த கூடுதல் சுருக்க அழுத்தங்களின் மதிப்பீட்டை கொத்து சுவரின் வெட்டு வலிமையின் மதிப்பீட்டில் செய்து பயன்படுத்தலாம் என்றால் தொடர்புகளின் விளைவை நீங்கள் மறைமுகமாக கணக்கிடுகிறீர்கள் எனவே இந்த அணுகுமுறையின் அடிப்படை இதுதான் இங்கே Ni என்பது நாம் பார்க்கும் கூடுதல் சுருக்க சக்தியாகும் இது கவிழ்ப்பதற்கு எதிர்ப்பை வழங்குகிறது அடைத்து வைக்கும் கூறுகள் கவிழ்ப்பதற்கு எதிர்ப்பை வழங்குகின்றன எனவே என்ன நடக்கிறது என்றால் கொத்து சுவர் உண்மையில் கவிழ்க்கப்பட வேண்டும் ஆனால் உங்களிடம் ஒரு கான்ஃபைனிங் உறுப்பு உள்ளது மேலும் அந்த கான்ஃபைனிங் உறுப்பு சுருக்கப்பட்ட கால்விரலில் சுருக்கத்தை அதிகரிக்கப் போகிறது நீங்கள் அதைக் கணக்கிட்டு அதைக் கணக்கிடுகிறீர்கள் கொத்து சுவரின் வெட்டு திறனை மேம்படுத்துவதில் அடைத்து வைக்கும் தனிமத்தின் பங்களிப்பை நீங்கள் மறைமுகமாகக் கொண்டு வருகிறீர்கள் எனவே இங்கே நாம் நிகர மொத்த அமுக்க மன அழுத்தம் இரண்டு பங்களிப்புகளிலிருந்து வருகிறது என்று கூறுகிறோம் ஒன்று ஈர்ப்பு சக்திகள் காரணமாகவும் மற்றொன்று தொடர்பு காரணமாகவும் உள்ளது v என்பது செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட ஈர்ப்பு சக்திகள் காரணமாகும் மேலும் நான் தொடர்பு காரணமாக இருக்கிறேன் எனவே செங்குத்து சுமை காரணமாக கொத்து உள்ள அமுக்க அழுத்தம் மற்றும் தொடர்பு சக்திகள் காரணமாக கொத்து உள்ள கூடுதல் அமுக்க அழுத்தம் உள்ளது இந்த தொடர்பு சக்திகள் உண்மையில் இந்த தொடர்பு சக்திகளுக்கான அடிப்படையானது நிரப்பு பேனல் கொத்து நிரப்பு சட்டகம் மற்றும் ஆர் சி நெடுவரிசை உறுப்பு தொடர்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட ஆய்வுகளிலிருந்து வருகிறது எனவே இது ஒரு ஒப்புமை மற்றும் பகுப்பாய்வு உருவாக்கம் உட்செலுத்தப்பட்ட ஆர் சி சட்டகங்கள் மற்றும் அவற்றின் வெட்டு திறன் பற்றிய ஆய்வுகளிலிருந்து கடன் வாங்குகிறது எனவே இந்த கணக்கீட்டில் Ni எவ்வளவு இருக்க முடியும் என்பதை மதிப்பிட முடிந்தால் பகுப்பாய்வு செய்ய முடிந்தால் நாம் உண்மையிலேயே பார்க்கிறோம் பின்னர் மொத்த சுருக்க அழுத்தத்தின் மதிப்பீட்டில் அதைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் செயல்படுத்தப்படாத கொத்துக்கான நம்முடைய வெட்டு வலிமை மாதிரிகளில் ஒன்றிற்குச் சென்று வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் வலிமையை மதிப்பிடுங்கள் எனவே நீங்கள் ஒரு வெளிப்பாட்டைக் காண்கிறீர்கள் அங்கு ஒரு வடிவியல் அளவுரு அறிமுகப்படுத்தப்படுகிறது மேலும் வடிவியல் அளவுரு அறிமுகப்படுத்தப்படுகிறது சுவரின் வடிவம் காரணமாக தொடர்பு சக்தி எவ்வளவு எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்பதை இது கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஏனென்றால் அதன் அடிப்படையில் உங்களிடம் கணிசமாக பெரிய சுவர் இருந்தால் நீளம் எனவே நீங்கள் ஒரு hl விகிதத்தைப் பார்த்தால் அது மிகவும் குந்து சுவர் மற்றும் உங்களிடம் போதுமான எண்ணிக்கையிலான அடைத்து வைக்கும் கூறுகள் இல்லை என்றால் தொடர்புகளின் விளைவு குறைவாக இருக்கும் நீங்கள் கணிசமான எண்ணிக்கையிலான அடைத்து வைக்கும் கூறுகளை வழங்க வேண்டுமென்றால் தொடர்பு சக்திகள் அதிகரிக்க வேண்டும் எனவே இது ஒட்டுமொத்த வடிவத்துடன் நேரடியாக இணைப்பு மற்றும் இந்த மதிப்பீட்டில் வரும் வடிவியல் அளவுரு உங்களிடம் உள்ளது இது இந்த மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே சோதனை முடிவுகளுடன் அளவுத்திருத்தங்களின் அடிப்படையில் இந்த மதிப்பு 54 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இங்கு மற்ற சக்தி நாம் மதிப்பிட வேண்டியது இது Ni A w இந்த Ni தானே பக்கவாட்டு சக்தியிலிருந்து நிறுவப்பட்டுள்ளது சுவரில் செயல்படும் பக்கவாட்டு சக்தி ஏனென்றால் சுவரில் எவ்வளவு பக்கவாட்டு சக்திகள் செயல்படுகின்றன என்பதை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் உருவாக்கப்படும் சிறைவாச விளைவைப் பெறுவீர்கள் எனவே இந்த கருத்தைக் கொண்டுவருவதன் மூலம் வெளிப்பாட்டின் இறுதி வடிவத்தைப் பார்ப்பது எனவே நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்பது மூன்றாவது தொகுதியில் உள்ள எங்கள் முந்தைய கோட்பாட்டில் ஒரு கொத்து சுவரின் வெட்டு வலிமையை எவ்வாறு மதிப்பிட முடியும் என்பதைப் பார்ப்போம் மூலைவிட்ட பதற்றம் தோல்வி பொறிமுறைக்கு கொத்து சுவரின் இறுதி வெட்டு வலிமைக்கான மூடிய வடிவ தீர்வு என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் என்று வெளிப்பாடுகளுக்கு வந்துள்ளோம் எனவே இங்கே முந்தைய வெளிப்பாட்டில் நாம் இங்கே எல் யை வைத்திருப்போம் ஆனால் அதை Aw உடன் மாற்றுவது இது சுவரின் குறுக்குவெட்டின் பகுதி எனவே இது ஒரு பழக்கமான வெளிப்பாடு அங்கு ftu என்பது கொத்து குறிப்பு அல்லது வழக்கமான இழுவிசை வலிமையின் இழுவிசை வலிமையாகும் எனவே இது ஒரு மூலைவிட்ட பதற்றம் வழிமுறை நிகழும்போது இறுதி வெட்டு சக்திக்கான வெளிப்பாடு ஆகும் எனவே வெட்டு வலிமையின் அடிப்படையாக நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் பின்னர் இதை மேம்படுத்தவும் ஏனென்றால் உங்களிடம் இங்கே உள்ளது இது இப்போது செங்குத்து சுமை காரணமாக அமுக்க அழுத்தத்திலிருந்து வருவது மட்டுமல்லாமல் தொடர்பு சக்தி காரணமாகவும் மாற்றப்படலாம் எனவேநாம் வெறுமனே என்ன இந்த புதிய வெளிப்பாடு உள்ளது இது இந்த கூடுதல் கூறு வருகிறது மற்றும் அசல் வலுவூட்டப்படாத கொத்து வெட்டு வலிமை உருவாக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் மாற்றங்களை தொடர் மற்றும் வலது புறத்தில் இருந்து எச் நீக்கி நாம் அதே அளவுருக்கள் ftu சுவர் பகுதியில் மற்றும் மதிப்பீடு Nw அடிப்படையில் ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து சுவர் வெட்டு படை ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் ஈர்ப்பு படைகள் காரணம் பகுதியாக இது b என்பது சுவரின் அகலம் C I என்ற மற்றொரு அளவுரு உள்ளது இது கொண்டு வரப்படுகிறது இது ஒன்றும் இல்லை எனவே இது எளிமைப்படுத்தல் ஆல்பா என்பது நாம் முன்பு பேசிய மற்றும் 54 ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுருவாகும் மேலும் இது தொடர்பு குணகம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இது உண்மையில் இந்த பங்களிப்பைக் கொண்டுள்ளது தொடர்பு விளைவுகள் செயல்பாட்டுக்கு வரும் சுவரின் நீளத்துடன் மொத்தத்தில் தொடர்பு சக்திகளின் விநியோகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் தொடர்பு குணகம் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் தொடர்பு குணகம் தொடர்பு சக்திகளின் விநியோகம் மற்றும் கிடைமட்ட சுவர் குறுக்குவெட்டுடன் வெட்டு அழுத்தங்களின் விநியோகம் எனவே இது வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் வெட்டு வலிமையின் ஒரு கூறுகளை மதிப்பிட உதவுகிறது இது இந்த கட்டுப்படுத்தப்பட்டதின் காரணமாக வருகிறது உண்மையில் டோவல் நடவடிக்கை காரணமாக மற்றொரு பங்களிப்பு உள்ளது எனவே இந்த இரண்டு இடங்களில் அடைத்து வைத்திருக்கும் கூறுகளைப் பார்த்தால் இவை எஃகு வலுவூட்டலைக் கொண்டுள்ளன மேலும் சுவரில் வெட்டு சிதைவு இருப்பதால் அவை எஃகு வலுவூட்டலின் டோவல் செயலாக இருக்கும் எனவே இது மிகக் குறைவான பங்களிப்பு அல்ல என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் மொத்த வெட்டு வலிமை என்பது வரையறுக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படாத கொத்து சுவர் காரணமாக வரும் பங்களிப்பின் சுருக்கமாகும் மேலும் இது டோவல் நடவடிக்கை காரணமாக வருகிறது எனவே அடைத்து வைத்திருக்கும் கூறுகளின் பட்டிகளில் டோவல் நடவடிக்கை கருதப்படுகிறது எனவே அடைத்து வைக்கும் உறுப்பில் இருக்கும் வலுவூட்டும் பட்டிகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து இது மீண்டும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட வலுவூட்டல்களுடன் வலுவூட்டப்பட்ட கொத்து சுவர்கள் பற்றிய ஆய்வுகளிலிருந்து வருகிறது மற்றும் விநியோகிக்கப்பட்ட செங்குத்து வலுவூட்டலுடன் வலுவூட்டப்பட்ட கொத்து சுவரில் டவுலிங் நடவடிக்கை காரணமாக பங்களிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு உருவாக்கம் ப்ரீஸ்ட்லி மற்றும் பிரிட்ஜ்மேனின் பணி என்னவென்றால் அது உணவளிக்கிறது அடிப்படையில் இந்த பங்களிப்பு என்ன என்பதற்கான மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் ஒவ்வொரு செங்குத்து வலுவூட்டும் பட்டியில் ஒரு பங்களிப்பு மதிப்பு என்று கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது இது கூழ் மற்றும் அமுக்க வலிமை மற்றும் எஃகு தன்னை இழுவிசை வலிமை வர்க்க மூலம் ஒரு செங்குத்து வலுவூட்டும் பட்டியில் விட்டம் ஆகும் எனவே இது டோவல் செயலின் ஒட்டுமொத்த இயக்கவியல் மற்றும் விநியோகிக்கப்பட்ட வளைக்கும் தருணத்தை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது டோவலுக்கும் கிரௌட்டுக்கும் இடையிலான தொடர்பு சக்திகள் காரணமாக நீங்கள் பெறுவீர்கள் இது குறுக்குவெட்டில் உங்களிடம் உள்ள வலுவூட்டும் பட்டிகளின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுகிறது எனவே இறுதியாக வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் மொத்த வெட்டு எதிர்ப்பு நாம் செய்த முந்தைய கணக்கீட்டின் சுருக்கமாக கணக்கிடப்படுகிறது அடைத்து வைக்கும் தனிமத்தின் வெட்டு வலிமைக்கு என்ன பங்களிப்பு பின்னர் டோவல் செயலிலிருந்து வரும் பங்களிப்பு என்ன என்பதைப் புரிந்து கொள்ள எனவே ஒன்றாக நாம் வரையறுக்கப்பட்ட கொத்து சுவரின் ஒட்டுமொத்த வெட்டு எதிர்ப்பிற்கு வருவோம் இது செயல்படுத்தப்படாத கொத்து சுவர் வெட்டு வலிமையை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடன் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களின் நடத்தை குறித்த விவாதத்தை முடிக்கிறேன் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானங்களை நிர்மாணிப்பதற்கான தேசிய கட்டிடக் குறியீட்டால் கட்டாயப்படுத்தப்பட்ட மருந்துகளை நான் விவாதித்தேன் ஆனால் வெட்டு திறனை மதிப்பிடுவதன் மூலமும் விமானம் வளைக்கும் எதிர்ப்பிலும் நீங்கள் கடுமையான அணுகுமுறையைப் பார்க்க வேண்டுமென்றால் அந்த காசோலைகளைச் செய்ய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயக்கவியலின் அடிப்படையில் எளிய பகுப்பாய்வு மற்றும் அரை அனுபவ கணக்கீடுகள் உள்ளன சிலி போன்ற நாடுகளில் பெரிய பூகம்பங்கள் உட்பட பல சோதனை ஆய்வுகள் மற்றும் உண்மையான பூகம்பங்களால் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது செயல்படுத்த கணிசமாக எளிமையான ஒரு அச்சுக்கலை உங்களுக்கு கனமான பொறியியல் உள்ளீடு தேவையில்லை ஆனால் பெரிய பூகம்பங்களில் மிகச் சிறந்த செயல்திறனை அளிக்கிறது எனவே அதனுடன் நான் இந்த பகுதியை முடிக்கிறேன் இது தொகுதி 5 க்குள் நான் உரையாற்றும் இரண்டாவது சிறப்பு தலைப்பு